சக்தி பயன்பாடுகள் பயன்பாடுகளில் பயன்படும் விதத்தில் புளி மின்னழுத்த செல்கள் இருக்கவேண்டுமென்றால் அதை சக்தியில் அதிகப் படுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் மின்னழுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் 0 6 ஐ விட மிக அதிகமாக இருக்க வேண்டும் மின்சாரமும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே இதற்காக ஒளிமின்னழுத்த செல்கள் நிறைய ஒளிமின்னழுத்த செல்களை தொடர்ச்சியாகவோ அல்லது ஒன்றுக்கொன்று இணையாகவோ அல்லது இரண்டும் சேர்ந்த விதமாகவோ ஒரு தொகுதியை அடையும்படி இணைக்க வேண்டும் இப்போது இதை செய்ய முடியுமா ஒளிமின்னழுத்த செல்களை நேரடியாக தொடரில் இணைக்க முடியுமா ஒளிமின்னழுத்த செல்களை நேரடியாக ஒன்றுக்கொன்று இணையாக இணைக்க முடியுமா ஒளி மின்னழுத்த செல்களின் ஒரு தொகுப்பு மற்றொரு தொகுப்போடு பார்க்கும்போது வேறுபட்ட பண்புகளை கொண்டிருந்தால் என்ன நடக்கும் நிழலின் காரணமாக இது நடக்க வாய்ப்புள்ளது தொகுப்பின் ஒரு பகுதியில் நிழல் விழும்போது தொகுப்பின் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடுகையில் சில PV செல்கள் குறைவான தனிமைப்படுத்துதலை கொண்டிருக்கும் ஆகவே இப்படியான நிலையின் கீழ் விளையும் I V பண்புகளுக்கு என்ன நடக்கும் அல்லது இந்த ஒத்ததல்லாத செல்களை தொடராகவோ இணையாகவோ இணைப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தொகுதிக்கு அல்லது தனிப்பட்ட செல்லுக்கு தீங்கு விளைவிப்பது உண்டா நாம் ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா இவை நாம் விவாதித்து புரிந்துகொண்டு படித்து தீர்க்க வேண்டிய சில பிரச்சினைகள் ஆகும் ஆகவே இதைத்தான் நாம் உடனடியாக விவாதிக்கப் கொடுக்கிறோம் ஆகவே முதலில் ஒரு தொடரில் இணைக்கப்பட்ட செல்களை எடுத்துக்கொள்வோம் ஆகவே தொடரில் இணைக்கப்பட்ட செல் இரண்டு செல்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம் அவற்றை தொடரில் இணைப்பது எப்படி என்பதைப் பற்றி பார்ப்போம் ஒரு PV செல் இந்த முறையில் குறிப்பிடப்படுவதை நாம் அறிவோம் பிறகு நீங்கள் ஒரு செல்லை எடுங்கள் பின்பு இரண்டாவது மற்றொரு செல்லை எடுங்கள் இப்பொழுது இந்த 2 செல்கள் இவற்றை நாம் தொடரில் இணைக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் 2 முனையங்களையும் இணைக்கிறோம் ஆகவே இது முதலாவது PV செல்லின் இது இரண்டாவது செல்லின் மற்றும் ஆகும் நிச்சயமாக நீங்கள் ஒரு வெளிப்புற சுமையையும் இணைப்பீர்கள் நான் அதை இப்போதைக்கு இங்கே ஒரு எளிய மின்தடை சுமையாக குறிப்பிடுகிறேன் அது PV செல்லுக்கு இணக்கமான எந்த ஒரு முனையாகவும் இருக்கலாம் ஆகவே சுமையை இதைப்போல நாம் இணைக்கலாம் முனைய பண்புகளில் நாம் ஆர்வமாக இருக்கிறோம் அதாவது விளைவான முனையபண்புகள் இதை விளைவான முனைய மின்னழுத்தம் VT எனவும் விளைவான முனைய மின்சாரம் IT எனவும் எடுத்துக்கொள்வோம் இந்த ஒன்றை நான் T என அழைக்கிறேன் இதைப் பொறுத்து என்று நாம் சொல்லலாம் ஆகவே ஒரு தனிப்பட்ட செல்லில் VT1 என்றும் இரண்டாம் செல்லில் VT2 என்றும் அழைப்பேன் அதை தொடரில் இணைக்கும்போது இரண்டு செல்களின் மின்சாரமும் ஒரே அளவாக இருப்பதை நீங்கள் பாருங்கள் அவை iT ஆக இருக்க வேண்டும் ஆகவே இங்கே உள்ள தடைகளாவன iT1 iT2 இது iT க்கு சமம் ஏனென்றால் அவைகள் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன இப்பொழுது iT1 மற்றும் iT2 என்றால் என்ன ஆகவே இந்த ஒன்றை நான் iT2 எனவும் ஒன்றை iT1 எனவும் அழைக்கிறேன் அவை தொடரில் இருப்பதால் மின்சாரத்தை பொருத்தமட்டில் iT1 iT2iT மற்றும் மின்னழுத்தத்தை பொருத்தவரை VT1 VT2 VT இப்பொழுது இங்கே இடையில் அந்த இணைப்பை செய்திருப்பதால் பயன்படுத்தப்பட்ட 2 தடைகளாக இவை உள்ளன ஆகவே இது 2 PV செல்களின் தொடர் இணைப்பாகும் மின்சாரங்கள் மற்றும் மின் அழுத்தங்கள் இவற்றின் நடவடிக்கைகளை நாம் இன்னும் அதிகம் தெளிவாக புரிந்துகொள்ள இங்கே PV செல்லின் தோராயமான மாதிரியை இந்த தொகுதி PV செல் சின்னங்களால் மாற்றுகிறேன் இது ஒரு PV செல் மாதிரி இது VT முன்னைய மின்னழுத்தம் முனையத்தின் குறுக்கே ஒரு சுமை இணைக்கப்படுகிறபோது இது iT முனையத்தின் வழியாக செல்லும் மின்சாரம் RS என்பது தொடர் மின்தடை மற்றும் RSH என்பது shunt மின்தடை அல்லது சிறந்ததல்லாத shunt எவ்வித பொது இழப்புமின்றி இந்த இரண்டு சிறந்ததல்லாதவைகளையும் நாம் நீக்குவதால தொடர் மற்றும் parenting விளைவுகளை புரிந்து கொள்வது மிகவும் சுலபமாக மாறுகிறது எனவே முதலில் இந்த பொருட்களை நீக்க முயற்சி செய்வோம் இப்பொழுது இது PV செல்லின் இன்னும் சிறந்த மாதிரியாக மாறியுள்ளது நாம் பயன்படுத்திய PV செல் சின்னங்களினால் ஆன தொகுதியினுள் PV செல்லின் இந்த மாதிரியை பதிலீடு செய்து PV செல்லின் தொடர் மற்றும் இணையான இணைப்புகளின் விளைவை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இப்பொழுது இந்த தொடர் மின்சுற்றில் PV செல் சின்னத்தை சிறந்த PV செல் மாதிரியால் பதிலீடு செய்வோம் சின்னத்தை இந்தமாதிரியால் பதிலீடு செய்யும்போது PV செல் 1 பதிலீடு செய்யப்பட்டதை நீங்கள் பாருங்கள் மின்சுற்று இவ்வாறு மாறியுள்ளது இப்பொழுது PV செல் 2 யும் சிறந்த மாதிரியால் பதிலீடு செய்தால் இரண்டு சின்னங்களும் சிறந்த மாதிரிகளால் பதிலீடு செய்யப்பட்ட இதுபோன்ற இரண்டு மின்சுற்றுகள் நம்மிடம் இருக்கும் இப்பொழுது இந்த மின்சுற்று உள்ளமைவோடு தொடர்புடையதாக பார்க்கப்படுபவைகளை இன்னும் எளிதாக புரிந்துகொள்ளும்படியாக இருக்கும் இரண்டு தொடர் செல்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்றும் இந்த இரண்டு தொடர் செல்களின் விளைவான IV பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இது இப்பொழுது நாம் விவாதித்த மின்சுற்று ஆகும் நாம் I versus VT பண்புகளை பார்க்க விரும்புகிறோம் இதற்காக x மற்றும் y அச்சை வரைவோம் x அச்சு VT மின்னழுத்த அச்சு சேர்க்கப்பட்ட அமைப்பின் குறுக்கே முனைய மின்னழுத்தத்தை இது குறிக்கிறது y அச்சு மின்சார அச்சு ஆகும் ஆக இந்த அச்சுக்கள் முனைய மின்சாரம் மற்றும் முனைய மின்னழுத்தத்தை குறிக்கின்றன இப்பொழுது PV செல்லை குறிப்பிடும்படியான Voc1 மற்றும் Ioc1 ஐ கொண்ட இதுபோன்ற பண்புகள் எப்படி வருகின்றன என்பதை பார்ப்போம் இப்போது இந்த PV செல் 1 ன் பண்புகளின் மீது மற்றொரு PV செல் 2 ன் பண்புகள் மிகைப் படுத்தப் படுகிறது PV செல் 2 ன் பண்புகள் PV செல் 1 ன் பண்புகளோடு ஒத்ததாக எடுக்கப்படுகிறது இதில் VOC1 மற்றும் VOC 2 ஒரே அளவாகவும் ISC2 மற்றும் ISC1 ஒரே அளவாகவும் இருக்கிறது இப்பொழுது PV செல் 1 மற்றும் PV செல் 2 இந்த இரண்டின் பண்புகளை சேர்த்து சேர்க்கப்பட்ட பண்புகளை உருவாக்க வேண்டியது உள்ளது இப்பொழுது இது சேர்க்கப்பட்ட அமைப்பின் ஒரு இயக்க புள்ளி என சொல்வோம் சேர்க்கப்பட்டதன் மின்னழுத்தம் ஆனது தனித்தனியான PV செல் 1 மின்னழுத்தம் மற்றும் PV செல் 2 மின்னழுத்தம் இவற்றின் கூட்டுத் தொகைக்கு சமம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் பெறப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் x அச்சை எடுத்துக்கொண்டால் Voc1 மற்றும் Voc2 என்ற ஒரு இயக்க புள்ளி உள்ளது அவற்றை கூட்டுங்கள் இதுபோன்ற இயக்க புள்ளி உங்களுக்கு கிடைக்கும் இதேபோன்று இந்த இரண்டு செல்களின் வழியாகவும் செல்லும் மின்சாரம் ஒரே அளவாக இருப்பதால் இது இன்னொரு இயக்கப்புள்ளி வெளிப்புற புள்ளியாக இருக்கும் ஆகவே மிக எளிய வழியில் உங்களிடம் 2 இயக்க புள்ளிகள் உள்ளன இந்த இரண்டு இயக்க புள்ளிகளையும் இங்கே காட்டப்பட்டுள்ள படி பண்புகளாக சேர்க்கலாம் ஆகவே இது 2 PV செல்களின் தொடர்ச்சியில் சேர்க்கப்பட்ட பண்புகள் பச்சை நிற வளைவில் இருக்கிறது மற்றும் இது ஒரு அற்பமான தீர்வாகும் என்று நான் குறிப்பிட வேண்டும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன இந்த 2 PV செல்களும் ஒரே மாதிரியான பண்புகளை ஒருபோதும் கொண்டிருக்காது இப்படியான நிலைகளில் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கவேண்டியுள்ளது